பிறகு நாம் காஸ் சீடெல் மறு செயல்பாட்டு முறையுடன் தொடங்குவோம் எனவே அதற்காக நாம் 4 பஸ் பவர் சிஸ்டமை கருத்தில் கொள்வோம் இது பஸ் 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 4 இது ஜெனரேட்டர் 1 ஜெனரேட்டர் 2 மற்றும் இது உங்கள் வரைபடம் பொதுவாக எல்லா ஜெனரேட்டர்களுக்கும் டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளன அதன்பிறகு உங்கள் உயர் மின்னழுத்தம் அந்த மின்மாற்றியை முனைய மின்னழுத்தத்திலிருந்து மற்றொரு உயர் மின்னழுத்த பக்கத்திற்கு பின்னர் டிரான்ஸ்மிஷன் லைன் என்று அழைப்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நாம் இப்போதைக்கு இங்கே மின்மாற்றியைக் காட்ட மாட்டோம் ஆனால் பின்னர் மின்மாற்றி மாடலிங் அதற்கு செல்லும் ஆனால் இப்போதைக்கு இதை மாதிரி வரைபடம் என்று கருதுகிறோம் மின்மாற்றி இங்கு காண்பிக்கப்படவில்லை எனவே இது ஜெனரேட்டர் 1 மற்றும் இது ஜெனரேட்டர் 2 மற்றும் பஸ் 1 2 3 4 எனவே அந்த விஷயத்தில் லோடு காட்டப்படும் மற்றும் மின்மாற்றிகள் எப்படியும் ஜெனரேட்டர்கள் பின்னர் நாம் ஸ்டப் அப் மின்மாற்றி உடன் இணைக்கப்பட்ட இணைப்புகள் இங்கே கருதப்படவில்லை பின்னர் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலிங் அடிப்படையில் டிரான்ஸ்மிஷன் லைனை டிரான்ஸ்பார்மருக்கு கொடுக்கிறேன் மேலும் அது pi மாடலிங் மூலம் குறிப்பிடலாம் எனவே இறுதியில் பார்ப்போம் ஆனால் இது ஒரு வகுப்பறை பயிற்சி போன்றது எனவே இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இவைகளுக்கு லோடு கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த PQ பஸ் PV பஸ் என அனைத்தும் பின்னர் விளக்கப்படும் எனவே இவை 4ம் பஸ் பவர் சிஸ்டம் ஆனால் காஸ் சீடெல் மறு செயல்பாட்டு முறையைப் பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இந்த 1 பஸை நீங்கள் ஒரு ஸ்ளாக் பஸ் என்று கருதுகிறீர்கள் எனவே s என்பது 1 க்கு சமம் s என்றால் ஸ்ளாக் பஸ் அதாவது இங்கு பஸ் மின்னழுத்த அளவும் அதன் கோணங்களும் தெரியும் எனவே இந்த விஷயத்தில் 4 பஸ் பிரச்சனைகள் உள்ளது 1 2 3 4 எனவே n என்பது 4 க்கு சமம் மற்றும் ஸ்ளாக் பஸ் s என்பது 1 க்கு சமம் என்று நாம் வறையறுக்றோம் எனவே சமன்பாடு 11 இலிருந்து இதை நாம் எழுதலாம் இது உங்கள் சமன்பாடு 11 அதே சமன்பாட்டை தான் நாம் மீண்டும் எழுதுகிறோம் ஏனென்றால் ஸ்ளாக் பஸ்ஸின் மின்னழுத்த அளவு மற்றும் கோணம் இரண்டும் உங்களுக்குத் தெரியும் எனவே மின்னழுத்தம் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் V 2 சமன்பாட்டை எழுதினால் V 1 தேவையில்லை ஏனெனில் மின்னழுத்த அளவு மற்றும் கோணங்கள் தெரியும் எனவே எனவே இதேபோல் மூன்று சமன்பாடுகள் ஏனெனில் 4 பஸ் பிரச்சனைகளில் பஸ் 1 ஒரு ஸ்ளாக் பஸ் எனவே ஒருவர் அதை எப்படிச் செய்ய முடியும் இப்போது காஸ் சீடெல் முறையில் புதிய கணக்கிடப்பட்ட மின்னழுத்தம் P பிளஸ் 1 ஐட்ரேஷன் P என்பது ஐட்ரேஷனின் எண்ணிக்கை P பிளஸ் 1 இல் ஒரு ஐட்ரேஷன் எண்ணிக்கை ஆகும் அந்த என்பது ஆல் உடனடியாக மாற்றப்பட்டு அடுத்தடுத்த சமன்பாடுகளின் தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது அடுத்ததுக்கு செல்வதற்கு முன் இந்த சமன்பாடு V2 V3 V4 என்ற இந்த 3 சமன்பாடுகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது நீங்கள் இதைத் தீர்க்கும்போது முதலில் நீங்கள் V2 ஐக் கணக்கிடுகிறீர்கள் பிறகு நீங்கள் V3 ஐத் தீர்க்கிறீர்கள் பின்னர் V4 ஆரம்பத்தில்V2 V3 V4 இன் ஆரம்ப மதிப்புகள் அனைத்தும் தெரிந்திருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த V2 என்பது அனைத்து ஆரம்ப மதிப்புகளையும் வைப்பதற்கு V3 க்கு சமம் நீங்கள் இங்கு வைக்கும் அனைத்து ஆரம்ப மதிப்புகளுக்கும் V3 க்கு சமம் மற்றும் V4 நீங்கள் வைக்கும் அனைத்து ஆரம்ப மதிப்புகளும் 3 கிடைக்கும் அப்படியானால் கணக்கீட்டு நேரம் அதிகமாக இருக்கும் மற்றும் ஐட்ரேஷன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதனால் நாம் முதலில் என்ன செய்கிறோம் என்றாள் முதலில் தெரிந்த V3 V4 மற்றும் P2 Q2 அனைத்து ஆரம்ப மதிப்புகளையும் பயன்படுத்தி கணக்கிடுகிறோம் பின்னர் நீங்கள் V2 ஐப் பெறுவீர்கள் ஆனால் இந்த சமன்பாட்டில் V2 எந்த மதிப்பை பெற்றாலும் இந்த மதிப்புகள் மற்ற ஆரம்ப மதிப்புகளை வைத்து இந்த சமன்பாட்டை பெறுகிறீர்கள் இந்த V2 சமன்பாட்டில் என்ன கிடைத்திருந்தாலும் அது ஆரம்ப மதிப்புகள் அல்ல அந்த மதிப்புகளை நேரடியாக பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் ஆரம்ப மதிப்புகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் V4 இங்கே கணக்கிடப்படவில்லை இந்த சமன்பாடு V3 இலிருந்து சுதந்திரமானது ஏனெனில் இந்த இணைப்பின் தொடர்புபடி நீங்கள் இருக்கிறீர்கள் இப்போது V2 V3 கணக்கிடப்பட்டுள்ளது இந்த V2 சமன்பாட்டில் V2 மற்றும் V3 இன் ஆரம்ப மதிப்புகளை எடுப்பதற்கு பதிலாக V2 கணக்கிடப்படுகிறது V3 கணக்கிடப்படுகிறது நீங்கள் இந்த இரண்டையும் பயன்படுத்துங்கள் உங்கள் ஒருங்கிணைப்பு முடுக்கம் வேகமானது அதனால்தான் நீங்கள் உடனடியாக ஐ மாற்றுகிறீர்கள் மற்றும் அடுத்த சமன்பாட்டின் தீர்வில் நீங்கள் மாற்றுவது வேகமாக இருக்கும் அதனால் அடிப்படையில் ஐட்ரேஷன்P என்பது ஐட்ரேஷனின் எண்ணிக்கை நான் இந்த சமன்பாட்டை கீழ்க்கண்டவாறு எழுத முடியும்

எனவே எனவே இங்கே நாம் இங்கே கன்வேர்ஜன்ஸ் ரேட் வேகமாக இருக்கும் மற்றும் ஐட்ரேஷன் எண்ணிக்கை குறைவாக இருப்பது போன்று செய்கிறோம் எனவே இந்த வழியில் ஒருவர் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அல்காரிதம் பின்னர் வரும் இப்போது பஸ் 1 என்பது ஒரு ஸ்ளாக் பஸ் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே சாதாரண மதிப்புகளின் கீழ் இப்போது தொடங்கும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்பதை நாம் விவாதிப்போம் எனவே சாதாரண இயக்க நிலையில் பஸ்களின் மின்னழுத்த அளவு 1 0 என்ற ஒரு யூனிட்டுக்கு அருகில் இருக்கும் அல்லது நீங்கள் அதை தீர்க்கும் போதெல்லாம் ஸ்ளாக் பஸ் மின்னழுத்த அளவிற்கு அருகில் இருக்கும் எனவே ஆரம்ப தொடக்க மின்னழுத்தம் 1 பிளஸ் j 0 தெரியாத மின்னழுத்திற்கு நிச்சயமாக திருப்திகரமாக உள்ளது மற்றும் ஒருங்கிணைந்த தீர்வு உண்மையான இயக்க நிலைகளுடன் தொடர்புடையது எனவே இவை இப்போது நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தியின் கணக்கீடு எனவே சமன்பாடு 11 ஐ மீண்டும் எழுதுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் காத்திருங்கள் எனவே நீங்கள் இந்த மற்றும் வெளிப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் நிகர உட்செலுத்தப்பட்ட மின்சாரத்தின் கணக்கீடு நீங்கள் லோடு ஃப்லோவை தீர்க்கும் போது இந்த மற்றும் கணக்கீட்டிற்க்கு தனி வெளிப்பாடு தேவை எனவே லோடு ஃப்லோ உட்செலுத்தப்பட்ட அந்த மற்றும் அது உட்செலுத்தப்பட்ட P Q பஸ்க்கு ஒரு திட்டமிட்ட மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மற்றும் ஐ மீண்டும் மீண்டும் கணக்கிட வேண்டும் மற்றும் நீங்கள் பொருந்தாதை சோதனை செய்ய வேண்டும் எனவே அதனால்தான் இது மற்றும் இரண்டின் வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதனால்தான் சமன்பாடு 11 ஐ நாம் மீண்டும் எழுதுகிறோம் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து மட்டும் இது சமன்பாடு 13 இப்போது இந்த y மேட்ரிக்ஸ் அட்மிட்டன்ஸின் அனைத்து சேர்க்கை கூறுகளையும் அதன் அளவு மற்றும் கோணத்தை ஏதாவது ஒரு வகையில் வரையறுக்கவும்

நீங்கள் இந்த மதிப்புகள் அனைத்தையும் இங்கே மாற்றியமைத்து இந்த ஒன்றை செய்தால் இங்கேயே மாற்றலாம் நீங்கள் பெறும் இந்த முதல் சொற்றொடரை நான் காண்பிக்கிறேன் அதாவது இது சமன்பாடு 14 இதிலிருந்து நீங்கள் ரியல் மற்றும் கற்பனைப் பகுதியை பிரிக்கிறீர்கள் பிறகு ரியல் மற்றும் கற்பனை பகுதிகளை பிரிக்கிறீர்கள் எனவே இது சமன்பாடு 15 மற்றும் இது சமன்பாடு 16 இப்போது இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் இது எளிமையான விஷயம் கொஞ்சம் பயிற்சி மட்டுமே தேவை இப்போது காஸ் சீடல் முறையிலும் நியூட்டன் ராஃப்சன் முறையிலும் P V பஸ்களின் பரிசீலனை நியூட்டன் ராப்சன் சிலவற்றிற்குப் பிறகு உள்ளது எனவே இந்த விஷயத்தை காஸ் சீடெல் PQ பஸ்களுக்கான இந்த PV பஸ்கள் ரியல் மற்றும் எதிர்வினை ஆற்றல்கள் இரண்டும் PQ பஸ்களுக்குத் தெரியும் பின்னர் எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் மின்னழுத்த சமன்பாட்டின் மின்னழுத்த தொகுப்பின் ஆரம்ப மதிப்புகளைத் தொடங்குவோம் இது காஸ் சீடெல் முறை நாம் காஸ் சீடெல் முறை அல்லது மின்னழுத்த கட்டுப்பாட்டு பஸ் பற்றி பேசுகிறோம்அதாவது PV பஸ் மற்றும் குறிப்பிட்டு இருக்கும் அதாவது P மற்றும் மின்னழுத்த அளவு முதலில் குறிப்பிடப்படுகின்றன எனவே முதல் சமன்பாடு 16 என்பது ஐட்ரேஷனுக்காக தீர்க்கப்படுகிறது அதாவது இந்த சமன்பாடு P V பஸ்களில் உங்கள் P மற்றும் மின்னழுத்த அளவு இரண்டும் அறியப்படுகிறது மற்றும் Q மற்றும் மின்னழுத்த கோணங்கள் தெரியவில்லை எனவே இந்த சமன்பாடு 16 இல் நீங்கள் காஸ் சீடெல் முறையில் ஒரு P V பஸ்களை கருத்தில் கொள்ளும்போது இந்த சமன்பாட்டை நீங்கள் P பிளஸ் 1 ஐட்ரேஷன் என்று எழுதலாம் எனவே அந்த விஷயத்தில் என்று நீங்கள் எழுதலாம் அந்த P ஐட்ரேஷன் எண்ணிக்கை கீழ்கண்டவற்றிற்க்கு சமம்

இது சமன்பாடு 17 ஆகும் பின்னர் காஸ் சீடெல் முறை கணக்கீட்டில் இந்த PV பஸ் பரிசீலனைக்கு தேவை அதாவது மின்னழுத்த சமன்பாட்டின் தொகுப்பு உங்களுக்கு கிடைத்த பிறகு தீர்க்கப்படும் மின்னழுத்த சமன்பாடுகளின் தொகுப்பு தீர்க்கப்படுகிறது இருப்பினும் என்பது P V பஸ்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் யின் கற்பனையான பகுதி மட்டுமே தக்கவைக்கப்படுகிறது மற்றும் இந்த விஷயத்தை திருப்திப்படுத்த ரியல் பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மையில் ith பஸ் PV பஸ் என்றால் மின்னழுத்த அளவு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் ஆகையால் இது பொதுவாக எனவே இந்த வழியில் நீங்கள் எழுதலாம் மற்றும் I மற்றும் எந்த ஐட்ரேஷனையும் எண்களில் வைக்கலாம் எனவே பொதுவாக என்பது விட மிக அதிகம் இது மிகவும் சிறியது ஏனெனில் பரிமாற்ற அமைப்பில் மின்னழுத்த கோணங்கள் மிகச் சிறியதாக இருக்கும் இந்த உங்கள் சிறியதை ஒப்பிடுவது எனவே நான் என் மின்னழுத்த அளவை தொடர்ந்து நிலையானதாக வைத்திருக்கிறேன் அதாவது p 1 யில் th ஐட்ரேஷனை நாம் பின்வருமாறு எழுதலாம் ஆனால் மாறிலியாக நீடிக்கிறது PV பஸ்களில் மின்னழுத்தம் நிலையான அளவில் இருக்கும் என்பதால் இங்கே P வைக்க தேவையில்லை அதனால் இதை உங்கள் PV பஸ் விஷயங்களை என்று எழுதலாம் ஆனால் இந்த மின்னழுத்த அளவு தொடர்ந்து நிலையானதாக இருக்கும் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது என்ன நடக்கும் இறுதியில் நாம் இதை வேறுபடுத்துகிறோம் ஆனால் மின்னழுத்த அளவு என்று நம்மால் அழைக்கப்படுவது மாறாமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் காஸ் சீடெல் முறையில் நாம் PV பஸ் சேர்க்க விரும்புகிறோம் எனவே இந்த மின்னழுத்த அளவு மாறிலி இதில் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாம் எதைப் பெற்றாலும் கற்பனையான பகுதி மட்டுமே தக்கவைக்கப்படுகிறது மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து ரியல்பகுதி திருப்தி செய்ய தேர்ந்தெடுக்கப்படுகிறது PV பஸ் களுக்காக காஸ் சீடெல் முறையை தீர்க்கும்போது நாம் எண்களுக்கு வருவோம் PV பஸ் விஷயங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எடுத்துக்காட்டாக பஸ் 2 என்பது PV பஸ் ஆகும் அந்த விஷயத்தில் நீங்கள் P V பஸ் என்று அழைப்பதை கருத்தில் கொள்ளாமல் P V பஸ் தீர்க்கும் V2 வை நீங்கள் தீர்க்கிறீர்கள் ஆனால் நாம் இந்த நிலையில் மின்னழுத்த அளவில் திருப்திபடுத்த வேண்டும் அல்லது V2 நிலையானதாக இருக்க வேண்டும் அந்த I என்பது 2 க்கு சமமாக இருந்தால் V2 நிலையானதாக இருக்கும் ஆனால் V2 பெற்ற பிறகு உங்கள் கற்பனைப் பகுதி தக்க வைக்கப்படும் மற்றும் மின்னழுத்த அளவு தொடர்ந்து நிலையானதாக இருக்கும் வகையில் இந்த புதிய மதிப்புகள் கணக்கிடப்படும் எனவே இது சமன்பாடு 19 எனவே என்பது யின் ரியல் பகுதியாகும் மற்றும் என்பது யின் கற்பனை பகுதியாக உள்ளது எனவே இந்த எண்ணை நான் தீர்க்கும்போது அந்த விஷயம் புரிந்துவிடும் பொதுவாக நீங்கள் V2 என்றால் என்ன என்பதை காண்பீர்கள் ஆனால் அது V2 அல்ல ஏனென்றால் மின்னழுத்த அளவை நாம் பராமரிக்க வேண்டும் அந்த விஷயத்தில் கற்பனைப் பகுதி தக்கவைக்கப்படும் மற்றும் மின்னழுத்தத்தின் ரியல் பகுதி இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது மற்றும் அந்த மின்னழுத்தம் எடுக்கப்படும் அதனால் அளவு நிலையானதாக இருக்கும் எனவே இது P V பஸ்களுக்கான யோசனை எனவே நான் எப்போது ஒரு உதாரணத்தை பின்னர் முதலில் கோட்பாடுகளை அடுத்தது உதாரணத்தை எடுத்துக்கொள்வேன் எனவே நான் அந்த விஷயங்களை எப்போது தீர்த்து வைப்பேன் நான் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி எல்லாவற்றையும் நான் உங்களுக்குத் தெரிவிப்பேன் நான் இந்த விஷயத்தை தீர்க்க முயற்சித்தால் உங்கள் தொடர்ச்சி இழக்கப்படும் அடுத்து ஒன்றுசேர்க்கும் செயல்முறை ஒன்றுசேர்க்கும் செயல்முறை இது போன்றது என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு n எண்ணிக்கையில் பஸ் பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் 1 2 லிருந்து n எண்ணிக்கை வரை உங்களுக்கு பஸ் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் பஸ் 1 ஒரு ஸ்ளாக் பஸ் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றாள் நீங்கள் அந்த மின்னழுத்தத்தை கணக்கிடுகிறீர்கள் இந்த ஒன்று காஸ் சீடெல் முறையில் பல்வேறு ஒருங்கிணைப்பு வழிகள் உள்ளன எனவே என்று நீங்கள் இப்போது எழுதலாம் அதேபோல் இவை அனைத்தும் சிக்கலானவை பின்னர் நீங்கள் இந்த அளவின் வேறுபாடுகளுக்கு எடுத்துச் சென்றீர்கள் இவை அனைத்தும் ரியல் அளவு எனவே ஒருமுறை நீங்கள் இதை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு உள்ளீர்கள் பின்னர் அனைத்து மதிப்புகளையும் நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் மற்றும் அது என்றால் பின்னர் தீர்வு ஒன்றிணைக்கப்படுகிறது நீங்கள் எப்சிலோன் 10 to the power minus 4 or 10 to the power minus 5 இருக்கலாம் என்று கருதுகிறீர்கள் அது உங்கள் துல்லியத்தை பொறுத்தது அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு ஐட்ரேஷன் டெல்டாவின் வேறுபாட்டை நாம் கண்டறிந்துள்ளோம் மின்சாரத்தின் மதிப்பு மற்றும் முந்தைய ஐட்ரேஷனிலும் மதிப்பின் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் எடுக்கும் மேக்னிடியுடு மற்றும் அதிலிருந்து நீங்கள் இதை அதிகபட்சமாக எடுத்துக் கொண்டால் மற்றும் அது எப்சிலானை விட குறைவாக உள்ளது என்றால் தீர்வு ஒன்றிணைந்தது ஏனெனில் இவற்றில் அதிகபட்சம் எப்சிலானை விட குறைவாக இருந்தால் மற்ற எல்லா வேறுபாடுகளும் எப்சிலனை விடக் குறைவு எனவே அதுதான் ஒருங்கிணைப்பு அளவுகோல் அதனால்தான் நான் என்பதை பொதுவாக எழுதுகிறேன் ஏனெனில் பஸ் 1 ஐ நாம் ஒரு ஸ்ளாக் பஸ் என்று எடுத்துக்கொள்வோம் எனவே டெல்டா V எப்சிலானை விட குறைவாகவோ எப்சிலானுக்கு சமமாக இருந்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட தீா்வில் எப்சிலனை 10 க்கு சமமாக எடுத்துக்கொள்ளலாம் 10 to the power minus 4 அது உங்கள் 0 0001 அல்லது 10 to the power minus 5 ஆக கருதப்படலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் தீர்வை பெறலாம் இது ஒன்று தான் நாம் ஒன்றிணைக்கும் அளவுகோல் இது ஒரு பதிப்பு மற்றொன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்

இது உண்மையில் உங்களுக்குத் தெரிந்த மதிப்பு நான் எண்களை எடுக்கப் போகிறேன் எனவே இது சமன்பாடு 21 மற்றும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சமன்பாடு 15 ஐப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிட வேண்டிய மதிப்பு pi க்கு பிறகு நமக்குத் தெரிந்த வெளிப்பாடு சமன்பாடு 15 க்கு வந்து இந்த ஒரு முழுமையான அதிகபட்சமாக மதிப்பை எடுத்துக்கொள்ளும் அதாவது ஸ்ளாக் பஸ் தவிர அனைத்து பஸ்களும் போன்றது ஒருவேளை எனவே அதுபோலவே உங்களுடைய அதாவது இந்த சமன்பாட்டின் பொருள் இதுதான் இந்த சமன்பாட்டின் அர்த்தம் இது தான் அதே வழியில் க்கும் பொருந்தும் பின்னர் நீங்கள் இந்த 1 மைனஸ் இந்த 1 எடுத்து மற்றும் இரண்டும் என்றால் அவை இரண்டும் எப்சிலோனுக்கு சமமாக அல்லது குறைவாக இருந்தது என்றால் நீங்கள் எடுக்கும் மற்றும் அவை இரண்டும் சேர்ந்து தீர்வை விட குறைவாக இருப்பதால் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த விஷயத்தில் எப்சிலன் மீண்டும் 10 to the power minus 4 அல்லது 10 to the power minus 5 ஆக எடுத்து கொள்ளப்படலாம் எனவே நான் உங்களுக்குச் இந்த 2 வழிகள் ஒன்றிணைக்கும் தன்மையை சொல்லி உள்ளேன் நன்றி அடுத்து நாம் சந்திப்போம்